முந்தைய அலகில் விளைவுகள் மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் ஆகியவற்றில் சீரமைப்பை அடைவதில் வகைபிரித்தல் அட்டவணையின் பங்கைப் புரிந்துகொள்ள முயற்சித்தோம் வகைபிரித்தல் அட்டவணை உண்மையில் பாடநெறி விளைவுகளை எவ்வாறு எழுதுவது என்று உங்களுக்குச் சொல்லவில்லை ஆனால் பாடநெறி விளைவுகளை எழுதி இருக்கும் இது சீரமைப்பு பயிற்சி மற்றும் பலவற்றைப் பார்ப்பதற்கான கட்டமைப்பை வழங்குகிறது இப்போது தற்போதைய அலகு M1U16 முக்கிய விளைவு என்னவென்றால் ஒரு பாடத்தின் விளைவுகளை எழுதி அவற்றை வகைபிரித்தல் அட்டவணையில் கண்டறிவது ஆகும் இது ஒரு பாடத்திற்கான முடிவுகளை எழுதுவது போன்றது விளைவு அடிப்படையிலான கல்வியின் சூழலில் விளைவுகளை எவ்வாறு எழுதுவது தான் தொகுதி 1 இன் முக்கிய குறிக்கோள் ஆகும் பொறியியல் திட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது இந்தியாவில் பொறியியல் திட்டங்களின் பட்டதாரிகள் தேசிய அங்கீகார வாரியத்தால் அடையாளம் காணப்பட்ட பாடநெறி விளைவுகளின் தொகுப்பையும் திட்டத்தை வழங்கும் பல்கலைக்கழகம் அல்லது துறையால் அடையாளம் காணப்பட்ட பாடநெறி குறிப்பிட்ட விளைவுகளையும் அடைய வேண்டும் தன்னாட்சி நிறுவனத்தின் விஷயத்தில் துறை மற்றும் அதன் பாட ஆய்வுகள் வாரியம் தீர்மானிக்கும் அதேசமயம் தன்னாட்சி அல்லாத நிறுவனத்தில் இது பல்கலைக்கழகத்தின் பாட ஆய்வு வாரியம் பாடநெறி குறிப்பிட்ட விளைவுகளை அடையாளம் காணும் க்கள் மற்றும் பி ஓக்கள் பாடநெறிகள் மற்றும் இணை பாடத்திட்ட மற்றும் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகள் மூலம் அடையப்பட வேண்டும் அதில் மாணவரின் செயல்திறன் மதிப்பீடு செய்யப்படுகிறது இப்போது பி க்கள் மற்றும் பி ஓக்கள் இந்த திட்டத்தின் மூலம் அடையப்பட வேண்டும் அவற்றை எவ்வாறு அடைவது படிப்புகள் திட்டங்கள் மற்றும் சில நேரங்களில் இணை பாடத்திட்ட மற்றும் பாடநெறிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன ஆனால் பி க்கள் மற்றும் பி ஓக்கள் சரியாக இருந்தால் மாணவர்களின் செயல்திறன் சரியாக மதிப்பீடு செய்யப்படுவதை கணக்கிட முயற்சிப்பதில் மட்டுமே நீங்கள் அவற்றை முறையாக சேர்க்க முடியும் இது மதிப்பீடு செய்யப்படாவிட்டால் மாணவர்கள் சில பாடநெறிக்கு அப்பாற்பட்ட நடவடிக்கைகளில் மட்டுமே பங்கேற்கிறார்கள் அவை பி ஓக்கள் மற்றும் பி ஓக்களை அடைவதற்கு நேரடியாக பங்களிப்பதாக நாம் கூற முடியாது இப்போது உங்களிடம் உள்ள படிப்புகள் முக்கிய படிப்புகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் படிப்புகளாக பரவலாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த தேர்ந்தெடுக்கப்படும் படிப்புகள் திறந்த தேர்ந்தெடுக்கப்படும் படிப்புகள் மற்றும் தொழில்முறை தேர்ந்தெடுக்கப்படும் படிப்புகள் என நீங்கள் மேலும் பிரிக்கக்கூடியது என்று நீங்கள் கூறலாம் கோர் படிப்புகள் பரவலாக இரண்டு வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன ஒன்று பொறியியல் அல்லது பொறியியல் அறிவியல் படிப்புகள் மற்றது அடிப்படை அறிவியல் மனிதநேயம் சமூக அறிவியல் மற்றும் மேலாண்மை இரண்டாவது வகை படிப்புகள் இந்த நான்கு வகுப்புகளில் ஏதேனும் ஒன்றின் கீழ் வரலாம் அனைத்து மாணவர்கள் பங்கேற்கும் முக்கிய படிப்புகள் திட்டம் மற்றும் செயல்பாடுகள் மூலம் பி ஓக்கள் மற்றும் பி ஓக்கள் அடையப்பட வேண்டும் க்கள் மற்றும் பி ஓக்கள் மற்றும் பாடநெறி விளைவுகளை எழுதுவது பற்றி நீங்கள் பேசும்போது இது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும் அவை முக்கிய பாடநெறிகள் மற்றும் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் மூலமாக மட்டுமே கணக்கிடப்பட வேண்டும் இதில் அனைத்து மாணவர்களும் பங்கேற்கிறார்கள் இவை ஒவ்வொரு மாணவரும் பங்கேற்கும் விஷயங்களுடன் தொடர்புடையவை தேர்ந்தெடுக்கப்படும் படிப்புகளின் முக்கிய பிரச்சினை அதே பாடநெறி அனைத்து மாணவர்களாலும் எடுக்கப்படாமல் போகலாம் எனவே நீங்கள் அதை கணக்கில் கொள்ள முடியாது பல இடங்கள் பல கல்லூரிகள் மற்றும் ஆசிரியர்கள் இதில் கொஞ்சம் ஏமாற்றமடைகிறார்கள் ஏனெனில் ஒரு திட்டத்தின் 18 முதல் 24 வரவுகளைத் தேர்ந்தெடுப்பது எங்கும் இல்லை அத்தகைய சந்தர்ப்பத்தில் பி க்கள் மற்றும் பி ஓக்களின் சாதனைகளை கணக்கிடுவதில் நாம் ஏன் அவற்றை சேர்க்கவில்லை நாம் முயற்சிக்கவில்லை என்பதை மீண்டும் உற்று நோக்க வேண்டும் பொதுவான கருத்து என்னவென்றால் நீங்கள் மதிப்பெண்களை இழக்கிறீர்கள் ஏனென்றால் நான் எனது தேர்ந்தெடுக்கப்படும் பாடநெறிகளை சிறப்பாகச் செய்கிறேன் அவை அங்கீகார செயல்பாட்டில் கணக்கிடப்படவில்லை எனவே அதை அப்படி பார்க்கக்கூடாது இது நீங்கள் NBA அங்கீகாரம் செயல்முறை என்று அழைப்பதை விட அதிகமாக உள்ளது எனவே NBA அங்கீகார செயல்முறை ஒரு திட்டத்தின் குறைந்தபட்ச தேவையைப் பார்க்க வேண்டும் அதிகபட்ச தேவை அல்ல நீங்கள் பார்க்கக்கூடியபடி எந்தவொரு பொறியியல் திட்டத்தின் மேலாதிக்க பகுதியாக பாடநெறிகள் உள்ளன 170 இல் இன்று 170 முதல் 175 வரவுகளை ஒரு திட்டத்தின் கிரெடிட் சுமை என்று வைத்துக் கொள்வோம் இதில் கிட்டத்தட்ட 150 வரவுகள் வரையானவை படிப்புகள் மூலமாக இருக்கும் அல்லது 140 கிரெடிட்களைப் பற்றி கொஞ்சம் குறைவாகக் இருக்கும் தற்போது இந்த முறையான படிப்புகள் இப்போது பல வடிவங்களில் வழங்கப்படுகின்றன இது 3 0 0 வாரத்திற்கு 3 விரிவுரைகளின் எண்ணிக்கையுடன் ஒத்திருக்கிறது இரண்டாவது இலக்கமானது டுடோரியலுக்கான வாரத்திற்கு மணிநேரத்திற்கு ஒத்திருக்கிறது மூன்றாவது இலக்கமானது வாரத்திற்கு ஆய்வக அமர்வுகளின் எண்ணிக்கையுடன் ஒத்துள்ளது பொதுவாக ஆய்வக அமர்வு 2 மணிநேரமாக கருதப்படுகிறது எனவே 2 மணிநேர ஆய்வகம் 1 கிரெடிட் 1 5 போன்ற எண்களை நான் 3 மணி நேரம் செய்கிறேன் என்று கூறவில்லை எனவே நீங்கள் அதை 2 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் செய்ய வேண்டும் அவ்வாறான நிலையில் இது 2 கிரெடிட் ஆய்வகத்தின் 2 கிரெடிட் எனவே உங்களிடம் பலவிதமான வடிவங்கள் உள்ளன குறிப்பாக தன்னாட்சி கல்லூரிகள் இதை 3 0 1 இல் வைத்திருக்கலாம் அதாவது வாரத்திற்கு 3 விரிவுரை நேரம் மற்றும் 1 ஆய்வக அமர்வு அல்லது 3 1 0 அல்லது 4 0 0 நீங்கள் 2 0 0 2 0 1 ஐ வைத்திருக்கலாம் சிறிய எண்ணிக்கையிலான கிரெடிட் படிப்புகள் முக்கியமாக அதன் அகலத்தை மறைக்கப் பயன்படுத்தப்படலாம் எடுத்துக்காட்டாக யாராவது ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை நன்கு அறிந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு முழு 3 கிரெடிட் படிப்பை கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் விரும்பினால் 1 கிரெடிட் படிப்பையும் கொண்டிருக்கலாம் எனவே உங்களிடம் 2 0 2 0 0 1 ஆய்வகமானது ஒரு முழுமையான பாடநெறி அல்லது உங்களுக்கு 1 0 2 அல்லது 1 0 1 வரவுகளைக் கொண்ட இடத்தில் இது மிகவும் பொதுவானது எனவே நீங்கள் ஒரு பரந்த அளவிலான படிப்புகளைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பாடநெறி விளைவுகளை எழுதும் போது ஒரு ஆய்வகம் ஒருங்கிணைக்கப்பட்டால் பாடநெறி விளைவுகள் ஆய்வக செயல்பாட்டையும் பிரதிபலிக்க வேண்டும் இதை நாம் முன்பே குறிப்பிட்டுள்ளது போல ஒரு பாடநெறியின் முடிவில் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதைப் பற்றி தெளிவாக இருக்கும்போது மாணவர்கள் நன்கு கற்றுக்கொள்கிறார்கள் அதாவது அது கூறப்பட்டுள்ளது ஒரு பாடத்திட்டத்தின் முடிவில் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பது நிச்சயமாக விளைவுகளின் அடிப்படையில் கூறப்படுகிறது அங்கிருந்துதான் அது வருகிறது மதிப்பீடு என்பது அவர்கள் என்ன செய்ய எதிர்பார்க்கிறார்கள் என்பதோடு ஒரு சீரமைப்பு ஆகும் இது பாடநெறி விளைவுகளுடன் சீரமைப்பதில் மதிப்பீடு ஆகும் முந்தைய அலகில் விளக்கமளித்திருப்பது போல் சீரமைப்பு என்பது வரிவிதிப்பு அட்டவணையின் அதே கலத்தில் மதிப்பீடு மற்றும் பாடநெறி விளைவு இருப்பது போல் கருதப்படுகிறது அது சரியான சீரமைப்பு பாடநெறி விளைவின் அறிவாற்றல் மட்டத்தை விட இது ஒரு அறிவாற்றல் நிலை குறைவாக ஆனால் குறைவான சீரமைப்புடன் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது இதேபோல் அவர்கள் அடைய எதிர்பார்க்கப்படுவதைப் பெறுவதற்கு அவர்களுக்கு உதவும் வகையில் அறிவுறுத்தல் நடவடிக்கைகள் வடிவமைக்கப்பட்டு நடத்தப்படுகின்றன அதாவது அறிவுறுத்தல் மற்றும் மதிப்பீடு மற்றும் பாடநெறி விளைவுகளுக்கு இடையில் சீரமைப்பு என்பது இதன் பொருள் ஆகவே மதிப்பீடு மற்றும் அறிவுறுத்தல் ஆகியவற்றுடன் இணக்கமாக இருக்கும்போது எங்கள் பாடநெறி விளைவுகள் மாணவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதைப் பற்றி நீங்கள் தெளிவாகத் தெரிந்திருக்கிறீர்கள் நிச்சயமாக விளைவுகளின் பங்கு மற்றும் சீரமைப்பு ஒரு வகைபிரித்தல் அட்டவணை மூலம்தான் இப்போது நாம் முறைப்படி பாடநெறி விளைவுகள் என்னவென்பதை முறையாக அறியும் நிலைக்கு வந்துள்ளோம் பாடநெறி விளைவுகள் என்றால் ஒரு மாணவரால் ஒரு பாடத்தின் முடிவில் என்ன செய்ய முடியும் என்பதாகும் அதை நாங்கள் பலமுறை கூறியுள்ளோம் வேறுவிதமாகக் கூறினால் இது பண்புக்கூறுகள் திறன்கள் மற்றும் அறிவு உள்ளிட்ட ஒரு திறனுள்ள திறன் நீங்கள் பண்புகளை உள்ளடக்கிய இடமும் இதுதான் இந்த பண்புகளின் அறிக்கை நீங்கள் மன உணர்வுக்குரிய களமாக அழைக்கிறீர்கள் என்பதன் கீழ் வரக்கூடும் முற்றிலும் அடையாளம் காணப்பட்ட சில செயல்பாடுகளை வெற்றிகரமாகச் செய்வதற்கான திறனுள்ள திறன் இது CO இன் மிக முக்கியமான அம்சம் அதை அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் தெளிவற்ற நோக்கத்தைக் கொடுக்கும் ஒரு தெளிவற்ற அறிக்கையை என்னால் எழுத முடியாது அது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு மாணவர் ஏதாவது செய்யும்போது நான் ஒரு பாட விளைவைப் பார்க்கும்போது அதை அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் சரியா அளவிட முடியாத மற்றும் அளவிடக்கூடிய விஷயங்களின் பல உதாரணங்களை நாம் காண்போம் அளவீட்டுத்தன்மை என்பது ஒரு CO அறிக்கையின் ஒரு முக்கிய அல்லது மிக முக்கியமான அம்சமாகும் இதற்கு குறிப்பிட்ட அளவு பயிற்சி தேவைப்படுகிறது ஏனெனில் பல ஆசிரியர்களின் பழைய பழக்கவழக்கங்களின் காரணமாக நாம் கவனித்தவை ஒரு அறிக்கையில் நழுவக்கூடும் அவர்களின் நோக்கம் பரவாயில்லை ஆனால் அது முன்வைக்கப்படும் போது அந்த நோக்கம் மிகவும் தெளிவாக இல்லை என்பது அறிக்கை எழுதப்பட்ட விதத்திலிருந்து தெளிவாகத் தெரிகிறது சரி இது ஒரு முக்கிய அம்சமாகும் இது நடைமுறையில் மட்டுமே வருகிறது கற்றல் முடிவுகள் என்பது நாம் அழைப்பது போல் அல்ல அவற்றை இன்று பொறியியல் திட்டங்களில் நிச்சயமாக பாடநெறி விளைவுகள் என்று அழைக்கிறோம் ஆனால் பரவலாக சொல் கற்றல் முடிவுகள் மற்றும் அறிவுறுத்தல் நோக்கங்கள் ஆகியவை இலக்கியத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் சொற்கள் 50 ஆண்டுகளுக்கு மேல் அல்லது 60 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி தொடர்பானது மேகர் 1962 இன் படி அவரது முதல் புத்தகம் வந்ததை நீங்கள் காணலாம் ஒரு கற்றல் முடிவை எவ்வாறு எழுதுவது என்பதை வரையறுக்கும் ஒரு பொறிமுறையை அவர்கள் ஏற்கனவே கொடுத்தார்கள் அல்லது அவர் அதை அறிவுறுத்தல் குறிக்கோள் என்று அழைத்தார் இரண்டுமே ஒன்றுதான் இப்போது மேகர் எழுதும் பாணியில் 3 கூறுகள் உள்ளன ஒன்று செயல்திறன் விளைவு அறிக்கை எப்போதும் கற்பவர் என்ன செய்ய முடியும் என்று சொல்ல வேண்டும் எனவே ஒரு விளைவு அறிக்கையை எழுதுங்கள் என்று சொல்வது நல்லது ஏனென்றால் அது மாணவர் என்ன செய்ய முடியும் என்பதோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்பதைத் தவிர அதிகம் சொல்லவில்லை பின்னர் நிபந்தனைக்கு வருவோம் செயல்திறன் ஏற்பட வேண்டிய முக்கியமான நிலைமைகளை விளைவு விவரிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் மாணவரால் சில நிபந்தனைகளின் கீழ் ஏதாவது செய்ய முடிந்திருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நடைமுறையைப் பயன்படுத்தி நீங்கள் சிக்கலை தீர்க்க வேண்டும் அதாவதுநடைமுறை மாணவர் பயன்படுத்த எதிர்பார்க்கும் நிபந்தனை அல்லது நிபந்தனை என்பது ஒரு குறிப்பிட்ட உபகரணத்தைப் பயன்படுத்தி சில மாறிகளின் சில மதிப்பை செய்ய அல்லது தீர்மானிக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு சிக்கலைத் தீர்க்கிறீர்கள் அல்லது முன்பே குறிப்பிட்ட மென்பொருளைப் பயன்படுத்தி எதையாவது உருவகப்படுத்தலாம் எனவே முன் குறிப்பிடப்பட்ட மென்பொருள் அல்லது கூறப்பட்ட உபகரணங்கள் அல்லது ஒரு செயல்முறை அவை நிபந்தனைகளாகின்றன இங்கே ஏதேனும் இருந்தால் சொல்வதை மாகர் அடையாளம் கண்டுள்ளார் ஒரு நிபந்தனை இருந்தால் மட்டுமே நீங்கள் சேர்க்க வேண்டும் எந்த நிபந்தனையும் இல்லை என்றால் விளைவு அறிக்கையின் இரண்டாம் பகுதி விருப்பமானது இதேபோல் தான் அளவுகோலும் இருக்க வேண்டும் மீண்டும் முடிந்தவரை ஒரு முடிவு ஏற்றுக்கொள்ளத்தக்க செயல்திறனின் அளவுகோலை விவரிக்கிறது இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகக் கருதப்படுவதற்கு கற்றவர் எவ்வளவு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதை விவரிக்கிறது எனவே ஏற்றுக்கொள்ளும் அளவுகோல் இசை அல்லது விளையாட்டு போன்ற சில படிப்புகளில் அளவுகோல்கள் மிகவும் தெளிவாக இருக்கும் இடத்தில் இருக்கலாம் ஆய்வக சோதனை எங்கு செய்யப்பட வேண்டும் எங்கு நீங்கள் துல்லியத்துடன் முடிவுகளைப் பெற வேண்டும் போன்ற சில மற்றும் பல சந்தர்ப்பங்களில் உண்மையில் பொறியியல் திட்டங்களில் அவை விருப்பத்தேர்வாகின்றன துல்லியத்தின் அந்த தேவை அளவுகோலாகிறது மீண்டும் அறிக்கை முடிந்தவரை தகுதி பெறுகிறது எனவே என்ன நடக்கும் என்றால் நிபந்தனை மற்றும் அளவுகோல் அவை இல்லாவிட்டால் அவை விருப்ப கூறுகள் ஆகிவிடும் மேகரின் படி இருக்கும் ஒரே பகுதி செயல்திறன் எனவே எப்படியாவது நீங்கள் செயல்திறனைச் சொல்லும்போது அது கற்றல் விளைவுகளுக்கான மற்றொரு சொல் போன்றது சரியா இப்போது 3 அம்சங்களை வழங்கிய ஆண்டர்சன் ப்ளூமின் படி வருகிறது எந்தவொரு பாடநெறி விளைவையும் அல்லது எந்தவொரு கற்றல் விளைவையும் நீங்கள் ஒரு பொதுவான தண்டு கொண்டிருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் " மாணவரால் செய்ய முடிய வேண்டும்" உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு தண்டு முடிவு அறிக்கையின் முன்னும் அந்த தண்டு எழுத வேண்டியதில்லை நீங்கள் மேலே எழுதி போதுமானதாக இருக்க வேண்டிய பாடநெறி விளைவுகளுக்கு கீழே எழுதினால் மாணவரால் செய்ய முடிய வேண்டும் எந்தவொரு விளைவையும் மாணவர் ஒன்றிணைந்து படிக்க முடிய வேண்டும் சரி இந்த தண்டு ஒரு வினைச்சொல் சொற்றொடர் மற்றும் சொற்றொடரின் ஒரு பொருளைத் தொடர்ந்து வரும் எனவே அவை பயன்படுத்தப்படும் சொற்கள் வினைச்சொற்றொடர் அறிவாற்றல் மட்டங்களுக்கு சொந்தமான மன செயல்முறைகளாகிய நினைவில் கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் விண்ணப்பித்தல் பகுப்பாய்வு செய்யத் மதிப்பீடு செய்யத்ம் உருவாக்குதல் ஆகியவற்றை கூறுகிறது ஆறு அறிவாற்றல் நிலைகள் அல்லது ஆறு அறிவாற்றல் செயல்முறையை அவை செயல் வினைச்சொற்களால் அடையாளம் காண முடியும் என்பதை வகைபிரிப்பில் நாம் ஏற்கனவே கண்டோம் சில செயல் வினைச்சொற்கள் இரண்டிற்கும் இடையில் பொதுவானதாக நீங்கள் காணலாம் ஏனென்றால் சில நேரங்களில் புரிந்துகொள்வது மற்றும் பகுப்பாய்வு செய்வதற்கு இடையில் ஒரு கூர்மையான கோடு இருக்கும் சில நேரங்களில் அது கடினம் எனவே ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அறிவாற்றல் நிலைகளில் பொதுவான சில சொற்களை நாம் காணலாம் மூன்றாம் பகுதி சொற்றொடரின் பொருள் அறிவின் வகையைக் கூறுகிறது ஆண்டர்சன் மற்றும் ப்ளூம் மூலம் நான்கு பொதுவான வகை அறிவை மட்டுமே அடையாளம் காண முடியும் எனவே ஆண்டர்சன் மற்றும் ப்ளூமின் படி பாடத்தின் மூன்றாம் பகுதி ஆண்டர்சன் மற்றும் ப்ளூமின் படி கற்றல் விளைவு ஒரு வினைச்சொல் சொற்றொடர் மற்றும் அறிவின் வகையைக் கொண்டிருக்கும் எனவே இந்த இரண்டு மேகர் பாணியையும் ஆண்டர்சன் ப்ளூமின் சொற்றொடரையும் பொருளையும் நம் நிகழ்காலத்துடன் இணைத்து வருகிறோம் கற்றல் விளைவுகளுக்கான கட்டமைப்பை நாம் முன்மொழிகிறோம் நிபந்தனை மற்றும் அளவுகோலின் விருப்பத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் எனவே சில சந்தர்ப்பங்களில் உங்களிடம் விருப்பம் உள்ளது என்றால் அந்த விருப்பத்தை நாம் அப்படியே வைத்திருக்க வேண்டியிருக்கும் மற்றொன்று முன்மொழியப்பட்ட கட்டமைப்பு அறிக்கை ஆகும் இது அறிவாற்றல் மன உணர்வு அல்லது சைக்கோமோட்டர் களங்களில் இருக்கலாம் இது செயல் அறிவு நிபந்தனை மற்றும் அளவுகோல்களைக் கொண்டுள்ளது முன்மொழியப்பட்ட கட்டமைப்பின் நான்கு கூறுகள் உள்ளன அவற்றில் இரண்டு விருப்பமானவை CO அறிக்கையின் கட்டமைப்பைப் பார்ப்போம் செயல் கற்றவர் செய்ய வேண்டிய அறிவாற்றல் மன உணர்வு சைக்கோமோட்டர் செயல்பாட்டைக் குறிக்கிறது ஒரு செயல் ஒரு வினைச்சொல்லால் குறிக்கப்படுகிறது எப்போதாவது இரண்டு சம்பந்தப்பட்ட அறிவாற்றல் செயல்முறை அல்லது செயல்முறைகளை குறிக்கிறது சரியா எனவே இது என்னவென்றால் நாம் மன உணர்வு மற்றும் சைக்கோமோட்டர் செயல்பாட்டைப் பார்க்க மாட்டோம் ஆனால் நாம் முன்னர் வழங்கியதைப் போல மன உணர்வு மற்றும் சைக்கோமோட்டர் களங்களுடன் அடையாளம் காணப்பட்ட செயல் வினைச்சொற்களும் உள்ளன ஆனால் நம்முடைய கவனம் இப்போது அறிவாற்றல் செயல்பாட்டில் உள்ளது அறிவு 4 அல்லது 8 அறிவு வகைகளில் ஏதேனும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றிலிருந்து குறிப்பிட்ட அறிவைக் குறிக்கிறது இது பொதுவான வகைகளாக இருந்தால் நாம் 4 ஐக் கொண்டிருக்கிறோம் அதேசமயம் அது பொறியியல் என்றால் கூடுதல் 4 ஐச் சேர்க்கிறோம் அது 8 வகை அறிவாகிறது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை இந்த 8 அறிவு வகைகளிலிருந்து நீங்கள் எடுக்கலாம் நிபந்தனை என்பது கற்பவர் பின்பற்ற எதிர்பார்க்கும் செயல்முறையையோ அல்லது செயலைச் செய்ய வேண்டிய நிலையையோ குறிக்கிறது இது CO அறிக்கையின் விருப்ப உறுப்பு அளவுகோல் செயலைச் செய்வதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவைக் குறிக்கும் அளவுருக்களைக் குறிக்கிறது இது ஒரு விருப்ப உறுப்பு உங்களிடம் இருப்பது இதுதான் CO அறிக்கையை மீண்டும் வலியுறுத்துவதற்கு நான்கு கூறுகள் இருக்கலாம் அவற்றில் இரண்டு கட்டாயமும் இரண்டு விருப்பத்தேர்வுகளும் ஆகும் செயல் மற்றும் அறிவு ஆகியவை கட்டாய கூறுகள் நிபந்தனை மற்றும் அளவுகோல்கள் விருப்ப கூறுகள் ஆகும் எழுதப்பட்டுள்ள இவற்றை நீங்கள் பார்க்கும்போது உலகம் முழுவதும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளது சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் பல செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்தினர் சில நேரங்களில் இரண்டு மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் ஒன்றை பயன்படுத்தினர் எனவே நம்முடைய தற்போதைய நிலை என்னவென்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்துவது மிகவும் பொதுவானதல்ல நீங்கள் எதையாவது நன்றாக எழுதினால் ஒரு செயல் வினைச்சொல் பெரும்பாலான சூழ்நிலைகளை கவனித்துக்கொள்ளும் எப்போதாவது இரண்டு செயல் வினைச்சொற்கள் தேவைப்படும் சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும் மேலும் நாம் எங்கே இரண்டு விளைவுகளை ஒன்றிணைப்பது வழக்கமான விஷயமாக பயன்படுத்தப்படக்கூடாது ஒரு பாடநெறிக்கு நீங்கள் ஆறு முடிவுகளை எழுத வேண்டும் என்றும் ஆனால் நீங்கள் எழுத முடியவில்லை என்றும் சொல்லலாம் நீங்கள் இரண்டு அறிக்கைகளுடன் முன் வருகிறீர்கள் நீங்கள் அவற்றை ஒன்றிணைத்து இரண்டு செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்துவதோடு ஒரு வாக்கியத்தை எழுதவும் முடியாது எனவே இரண்டு சி க்களை ஒன்றில் இணைக்க இது ஒரு கலைப்பொருளாக பயன்படுத்தப்படக்கூடாது இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் "நிதி ஓட்டம் மற்றும் பணப்புழக்கத்தைப் பயன்படுத்தி நிதிநிலை அறிக்கையைத் தயாரித்து விளக்குங்கள்" சரியா இப்போது என்ன நடக்கிறது என்றால் இதில் இரண்டு அம்சங்கள் உள்ளன நிதி அறிக்கை நிபந்தனை நிதி ஓட்டம் மற்றும் பணப்புழக்கத்தைப் பயன்படுத்துகிறது அறிவு உறுப்பு என்பது ஒரு நிதி அறிக்கை ஆகும் இப்போது ஒரு மாணவர் அவருக்கு வழங்கப்பட்ட தரவுகளிலிருந்து நிதிநிலை அறிக்கையைத் தயாரிக்க வேண்டும் அது தேவையான விளைவு அதை அடைய வேண்டும் பின்னர் நீங்கள் நிதி அறிக்கையின் மூலம் நிறுவனத்தின் செயல்திறனை விளக்க விரும்புகிறீர்கள் என்று எழுதியுள்ளீர்கள் எனவே இரண்டும் சமமாக முக்கியமானவை அவை ஒரே பொருளுடன் தொடர்புடையவை ஒரே அறிவு சரியா தயாரிப்பு மற்றும் விளக்கம் இரண்டும் சமமாக முக்கியம் மற்றும் இரண்டு செயல்முறைகளும் ஒரே அறிவு கூறுகளுடன் தொடர்புடையவை அதாவது உண்மையில் நீங்கள் நிதி ஓட்டம் மற்றும் பணப்புழக்கத்தைப் பயன்படுத்தி நிதி அறிக்கையை எழுத வேண்டும் சரியா எனவே தயவுசெய்து இரண்டு செயல் வினைச்சொற்களைப் பயன்படுத்துவது வழக்கமான விஷயமாக இல்லாமல் விதிவிலக்காக கருதுங்கள் குழாய் நெட்வொர்க்குகளில் திரவ ஓட்டத்துடன் தொடர்புடைய பெரிய மற்றும் சிறிய இழப்புகளைக் கணக்கிடுங்கள் இது ஒரு CO அறிக்கை இதில் உள்ள உறுப்புகளைப் பார்த்தால் செயல் கணக்கீடு தொடர்பானது இது அறிவாற்றல் செயல்முறைக்கு சொந்தமானது குழாய் நெட்வொர்க்குகளில் திரவ ஓட்டத்துடன் தொடர்புடைய அறிவு பெரிய மற்றும் சிறிய இழப்புகள் ஆகும் இங்கே நீங்கள் கம்ப்யூட்டிங் செய்யும்போது அதில் உள்ள கருத்துக்கள் மூலம் நாம் அறிவது நடைமுறை அறிவு உள்ளது எனவே இது கருத்தியல் மற்றும் நடைமுறை அறிவு ஆகியவையாகும் நாம் எந்த நிபந்தனைகளையும் வைக்கவில்லை நாம் எந்த அளவுகோல்களையும் வைக்கவில்லை மற்றொரு மாதிரி கட்டாய மற்றும் முடுக்கம் ஆகியவற்றிற்கு உட்படுத்தப்பட்ட கடுமையான பொருள்களின் கொடுக்கப்பட்ட இயந்திர அமைப்பின் மாறும் சமநிலையற்ற நிலைமைகளைத் தீர்மானிக்கவும் இப்போது செயல் "தீர்மானித்தல்" அது இன்னும் பொருந்தும் அறிவு என்பது மாறும் சமநிலையற்ற நிலைமைகள் டைனமிக் சமநிலையற்ற நிலைமைகளைத் தீர்மானிப்பது முக்கிய பிரச்சினை கருத்தியல் மற்றும் நடைமுறை நிபந்தனைக்கு சக்தி மற்றும் முடுக்கம் ஆகியவற்றிற்கு உட்பட்ட கடுமையான பொருட்களின் இயந்திர அமைப்பு வழங்கப்படுகிறது எந்த அளவுகோலும் இல்லை சரியா மூன்றாவது மாதிரி ஹைவ் மற்றும் பிக் ஸ்கிரிப்ட்களைப் பயன்படுத்தி ஹடூப் கிளஸ்டரில் தரவை செயலாக்கவும் செயல் என்பது ஒரு செயல்முறையாகும் நீங்கள் தரவைச் செயலாக்குகிறீர்கள் அந்தத் தரவோடு ஏதாவது செய்கிறீர்கள் எனவே இது பொருந்தும் அறிவு என்பது ஹடூப் கிளஸ்டரில் உள்ள தரவு எனவே அது கருத்தியல் மற்றும் நடைமுறை நீங்கள் ஹைவ் மற்றும் பிக் ஸ்கிரிப்ட்களைப் பயன்படுத்த வேண்டும் அதுதான் நிபந்தனை மற்றும் அளவுகோல் எதுவும் இல்லை மற்றொரு மாதிரி டினா டிஐ பயன்படுத்தி உருவகப்படுத்துதல் மூலம் மின்னழுத்த கட்டுப்பாட்டு ஆஸிலேட்டர்களில் உள்ள அனைத்து அளவுருக்களின் விளைவையும் புரிந்து கொள்ளுங்கள் சரியா செயல் வினை தானே சொல்வது போல் இப்போது செயல் புரிந்து கொள்ளுங்கள் அறிவு என்பது மின்னழுத்த கட்டுப்பாட்டு ஊசலாட்டங்களில் உள்ள அனைத்து அளவுருக்களின் விளைவு ஆகும் மின்னழுத்த கட்டுப்பாட்டு ஆஸிலேட்டர் ஒரு பின்னூட்ட நெட்வொர்க் எனவே அந்த அளவிற்கு இது போன்றவற்றின் முக்கிய கருவி மற்றும் ஒரு நேரியல் அல்லாத சுற்றுக்கு உருவகப்படுத்துதல் ஆகும் அனலாக் சுற்றுகளை உருவகப்படுத்துவதற்கான ஒரு மென்பொருள் தொகுப்பான TINA TI ஐப் பயன்படுத்தி அந்த உருவகப்படுத்துதலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே அது மாதிரி 4 இந்த நான்கு மாதிரிகள் நிச்சயமாக விளைவு அறிக்கைகளின் சில அம்சங்களை உங்களுக்குக் கொடுக்கின்றன ஆனால் இன்னும் நிறைய உள்ளன பின்னர் வரும் அலகில் நாம் அவற்றை ஆராய்வோம் இப்போது எழுதியுள்ளதால் இந்த சி க்களை ஏபிவி அட்டவணையில் கண்டுபிடிக்க வேண்டும் ஏபிவி இதை ஆண்டர்சன் ப்ளூம் வின்சென்டி வகைபிரித்தல் அட்டவணை என்று அழைக்கிறோம் இப்போது நாம் கையாளும் இரண்டு அறிவு பிரிவுகள் உள்ளன என்பதை பார்க்க முடிகிறது எனவே மாதிரிகள் இங்கே இரண்டு பிரிவுகளின் கீழ் வரும் எஸ் 1 எஸ் 2 எஸ் 3 மூன்று மாதிரிகள் விண்ணப்பிக்கவும் கருத்துரு விண்ணப்பித்தல் மற்றும் நடைமுறைகளில் அமைந்துள்ளன மாதிரி 4 புரிந்துகொள்ளுதல் மற்றும் கருத்துருவின் கீழ் வருகிறது சரியா அதுதான் வகைபிரித்தல் அட்டவணையில் நீங்கள் CO களைக் கண்டுபிடிப்பது இதுதான் இப்போது அவற்றை எவ்வாறு கண்டுபிடிப்பது பாடநெறி என்பது அறிவியல் மனிதநேயம் சமூக அறிவியல் அல்லது நிர்வாகத்திற்கு சொந்தமானது என்றால் ஆண்டர்சன் ப்ளூம் வகைபிரித்தல் அட்டவணையில் 6 பை 4 அட்டவணையில் உள்ள CO களைக் கண்டறியவும் அதேசமயம் பொறியியல் மற்றும் பொறியியல் அறிவியலைச் சேர்ந்த படிப்புகளில் சி க்களை ஏபிவி வகைபிரித்தல் அட்டவணையில் 6 பை 8 அட்டவணை கொண்டுள்ளது அதுதான் வித்தியாசம் இப்போது தற்போதைய புரிதலின் அடிப்படையில் CO அல்லது பாடநெறி விளைவுகளின் தற்போதைய புரிதலின் அடிப்படையில் நிச்சயமாக பல விளைவுகளின் அம்சங்களை பார்க்கப்போகிறோம் என்றாலும் கட்டமைப்பில் மூன்று பாட விளைவுகளை எழுதுங்கள் உங்களுக்குத் தெரிந்த படிப்புகளிலிருந்து வழங்கப்பட்டு அவற்றை ஏபிவி வகைபிரித்தல் அட்டவணையில் கண்டறிக உங்களில் பெரும்பாலோர் பொறியியல் ஆசிரியர்களாக இருப்பதால் உங்களுக்குத் தெரிந்த ஒரு பாடத்திட்டத்தை அல்லது ஏற்கனவே கற்பிக்கப்பட்ட அல்லது இரண்டைத் தேர்ந்தெடுத்து மூன்று பாட விளைவுகளை எழுத முயற்சிக்கிறீர்கள் ஆனால் நிச்சயமாக விளைவுகளின் கூடுதல் அம்சங்கள் அடுத்த தொகுதியில் அடுத்த அலகில் உண்மையில் ஆராய்வோம் அடுத்த அலகின் மேலாதிக்க அம்சம் என்னவென்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடத்தின் விளைவுகளில் உள்ள பிழைகளை அடையாளம் காண வேண்டியது ஆகும் அப்போது நீங்கள் பல பிழைகள் குறிப்பிட்ட நிலைமைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் அதில் மிக முக்கியமானது அளவிடக்கூடிய நிலை ஆகும்